கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் மற்றும் இன்டர்நெட் ப்ரோடோகால்ஸ் குறித்த பாடத்திற்கு மீண்டும் வருக எனவே இன்று நாம் இன்டர்நெட் தர சேவையின் கடைசி தலைப்பை முழுவதுமாக பார்க்க போகிறோம் எனவே இன்டெகிரெடெட் சா்விஸ் அா்கிடெக்சர் அல்லது இன்ட்சா்வ் அா்கிடெக்சா் அல்லது டிஃபரெண்டிட்டேட் சா்விஸ் அா்கிடெக்சா் அல்லது டிஃப்சர்வ் அா்கிடெக்சா் ஆகியவற்றின் கீழ் இரண்டு குறிப்பிட்ட தரமான சேவை கட்டமைப்புகளைப் பற்றி பேசப் போகிறோம் எனவே ஆரம்பத்தில் இந்த இன்டெர்வ் அா்கிடெக்சா் மற்றும் டிஃப் சர்வ் அா்கிடெக்சா்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் குறித்து ஒரு சுருக்கமான யோசனையை தருகிறேன் எனவேஇன்டர்நெட்டில் சேவையின் தரத்தை வழங்க நம்மிடம் இரண்டு முறைகள் உள்ளன எனவே நாம் சேவைகளின் முதல் முறையை கேரன்டிட் சா்விஸ் என்று அழைக்கிறோம் இது இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சர் எனவே இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சரில் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் இறுதி பயனர்களுக்கு அவர்களின் சேவை நிலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கேரன்டிட் சா்விஸ் வழங்க முயற்சிக்கிறோம் எனவே கேரன்டிட் சா்விஸ் என்றாள் அர்த்தம் என்ன எனது அனைத்து பாக்கெட்களும் 10 மில்லி விநாடிக்கு மேல் தாமதத்தை பெறக்கூடாது என்று சேவை நிலை ஒப்பந்தம் கூறினால் இது கேரன்டிட் சா்விஸ் எனது சாதனங்களிலிருந்து வரும் அனைத்து பாக்கெட்களும் அவை 30 மில்லி விநாடிக்கும் குறைவான தாமதம் அல்லது எனது சேவை நிலை ஒப்பந்தத்தில் நான் வைத்திருக்கும் 10 மில்லி விநாடிகளின் தாமதம் ஆகியவற்றைப் பெறுவதை நெட்வொர்க் உறுதி செய்யும் எனவே சேவைகளின் முதல் முறையை நாம் கேரன்டிட் சா்விஸ் என்று அழைக்கிறோம் இப்போது இந்த வகையான இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சர்க்கு அல்லது இந்த வகையான கேரன்டிட் சா்விஸ்க்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நெட்வொர்கில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட ரவுட்டரும் உங்கள் சேவை நிலை ஒப்பந்தத்தைப் பற்றி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட ரவுட்டரும் உங்கள் சேவையை வழங்க முடியுமா என்று ஒரு மதிப்பீட்டை உருவாக்க வேண்டும் அல்லது குறிப்பிட்ட சேவை நிலை ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த அவர்கள் ரவுட்டர்களுக்குள் ரிஸோஸர்ஸை முன்பதிவு செய்ய வேண்டும் இப்போது இதை செய்ய ரவுட்டர்களை ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைக்க வேண்டும் ஏனென்றால் பாக்கெட்கள் ஒரு சௌர்ஸிலிருந்துsource டெஸ்டினேஷன் நோக்கி நகரும் போதெல்லாம் பல ரவுட்டர்கள் வழியாகப் பாய்கிறது பின்னர் உங்களுக்காக வாக்குறுதியளிக்கப்பட்ட சேவைக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் உங்களுக்காக சௌர்ஸ்களைsource ஒதுக்குவதற்கு தனிப்பட்ட ரவுட்டர்கள் ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைக்க பட வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட அா்கிடெக்சரை நாம் இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சர் என்று அழைக்கிறோம் இப்போது இந்த இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சர்யில் சிக்கல் என்னவென்றால் ரவுட்டர்கள்களை ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைப்பது மிகவும் சிக்கலானது இப்போது நீங்கள் மில்லியன் கணக்கான ரவுட்டர்களைக் கொண்டிருக்கும் இன்டர்நெட்டின் அளவைப் பற்றி நீங்கள் நினைத்துப் பாருங்கள் நீங்கள் குறிப்பிட்ட அப்ப்ளிகேஷன்ஸ்களை மாற்றும் போதெல்லாம் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு சேவை வழங்குநர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஏராளமான ரவுட்டர்களை கடந்து செல்ல வேண்டும் உங்களிடம் இந்த அடுக்கு 0 ISP கள் அடுக்கு 1 ISP கள் பின்னர் அடுக்கு 2 ISP கள் பின்னர் உள்ளூர் ISP கள் உள்ளன எனவே இந்த வெவ்வேறு சேவை வழங்குனர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைக்க வேண்டும் மற்றும் முழு வழிமுறையும் இந்த இன்டர்நெட் அளவில் அல்லது இன்டர்நெட் நிலை செயல்படுத்தலுக்கு மிகவும் சிக்கலானது எனவே அதனால்தான் நம்மிடம் இரண்டாம் வகை சேவையின் தரம் உள்ளது இது உங்களுக்கு உத்தரவாதமான சேவையின் தரத்தை வழங்காது அல்லது சேவை நிலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நெட்வொர்க் சேவை வழங்குநர் நமக்கு வாக்குறுதியளித்ததை உறுதி செய்யாது 100 சதவிகித முறை செயல்படுத்தப்படும் ஆனால் அது என்ன செய்ய முயற்சிக்கிறது சிறந்த சேவை தேவைகளை பூர்த்தி செய்ய இது முயற்சிக்கிறது எனவே அது பின் வருவது போன்றது உங்கள் நெட்வொர்க் மிகவும் நெரிசலானால் உங்கள் பாக்கெட்கள் பாதிக்கப்படும் நிலையில் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது ஆனால் நெட்வொர்க்கில் நடுத்தர சுமை இருந்தால் அது உங்களுக்கு தேவையான சேவையின் தரத்தை வழங்கும் விமான நிலையத்தின் எடுத்துக்காட்டில் இருந்து மீண்டும் காட்சி வந்துள்ளது உங்கள் விமான நிலையம் மில்லியன் கணக்கான பயணிகளுடன் மிக முக்கிய நேரத்தில் நெரிசல் ஏற்றப்பட்டால் பாதுகாப்புக் காவலர்களால் கூட எதையும் செய்ய முடியாது எனவே நீங்கள் சில பயணிகளை ஒரு கியூவில் இருந்து மற்றொரு கியூவில் மாற்றினால் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது ஆனால் அந்த நேரத்தில் சுமை அதிகமாக இருந்தாலும் மிக அதிகமாக இல்லாவிட்டாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் அவர்கள் குறிப்பிட்ட தரமான சேவையை வழங்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்ட வரிசை நீண்டு கொண்டே செல்வதை பார்க்கிறார்கள் ஆனால் மற்ற கியூவில் சில பயணிகளே உள்ளனர் எனவே அவர்கள் சில பயணிகளை ஒரு கியூவில் இருந்து மற்றொரு கியூற்கு மாற்றுகிறார்கள் மேலும் அவர்கள் முடிந்த அளவு சிறந்தவற்றின் அடிப்படையில் சில தரமான சேவையை உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறார்கள் எனவே இந்த வகையான அா்கிடெக்சா் இதை டிஃபரெண்டிட்டேட் சா்விஸ் அா்கிடெக்சர் அல்லது டிஃப் சர்வ் அா்கிடெக்சா் என்று அழைக்கிறோம் எனவே பெரிய அளவிலான இன்டர்நெட் செயலாக்கத்திற்கு டிஃப் சர்வ் அா்கிடெக்சா் மிகவும் பொருத்தமானது அங்கு நீங்கள் சேவையின் தரத்தை வழங்க உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் 100 சதவீதம் அது விரும்பிய சேவையின் தரத்தை பூர்த்தி செய்யும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவே இந்த இன்டெர்வ் அா்கிடெக்சரையும் டிஃப் சர்வ் அா்கிடெக்சரையும் விரிவாகப் பார்ப்போம் எனவே முதலில் இந்த இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சரோடு நம்முடைய பயணத்தைத் தொடங்குவோம் முதலில் இன்டர்நெட் சேவை கட்டமைப்புக் கொள்கைகளைப் பார்ப்போம் அதை இன்டர்நெட் சா்விஸ் அா்கிடெட் அல்லது ஐ ஏ என்று அழைக்கிறோம் எனவே இந்த இன்டர்நெட் சா்விஸ் அா்கிடெட் அல்லது ஐ ஏ இது இன்டர்நெட்டில் ஒருங்கிணைந்த சேவை QoS அா்கிடெக்சா் வழங்குகிறது எனவே இது அட்மிஷன் கன்ட்ரோல போன்ற சில படிகளைக் கொண்டுள்ளது எனவே இந்த அட்மிஷன் கன்ட்ரோலில் தேவைப்படும் சேவையின் தரத்திற்காக புதிய ஃபலொகளில் இட ஒதுக்கீடு தேவைப்படுகிறது அதற்காக நாம் ரிஸோஸர்ஸ் ரிசா்வேஸன் ப்ரோடோகால் அல்லது ஆர் பி என்று அழைக்கப்படும் ஒன்றை செயல்படுத்துகிறோம் இந்த ஆர் பிஐ இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் நீங்கள் ரூட்டிங் கட்டுப்பாடு வைத்திருக்கிறீர்கள் எனவே சேவை பாராமீட்டர்களின் தரத்தின் அடிப்படையில் நீங்கள் ரூட்டிங்யை முடிவை எடுக்கிறீர்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட ரவுட்டர்க்கு சுமை ஏற்றப்பட்டு இருக்கிறதா என்பதை பார்க்கிறீர்கள் ஏற்றப்பட்டிருந்தால் நீங்கள் அந்த ரவுட்டர்க்கு பாக்கெட்களை அனுப்பாமல் அதை மாற்று ரவுட்டர்களுக்கு வழிநடத்துகிறீர்கள் எனவே உங்கள் ரூட்டிங் அல்கோரிதம் சேவை பாரா மீட்டர்களின் தரத்தைப் பொறுத்தது கடந்த விரிவுரையில் நாம் ஏற்கனவே விவாதித்த வெவ்வேறு வகையான கியூங் உத்திகளைக் கொண்டிருப்பீர்கள் இது வெவ்வேறு ஃபலொ தேவைகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது இறுதியாக நாம் முன்பு விவாதித்த ரெண்டோம் ஏர்லி டிடெக்ஷன் அல்கோரிதம் மற்ற தேவையான சேவையின் தரத்தை பூர்த்தி செய்ய கன்ஜசன் அவ்வாய்டன்ஸ் அல்கோரிதம் போன்ற கொள்கையை முன்பே விவாதித்து இருக்கிறோம் எனவே இது ஒரு ரவுட்டருக்குள் இயங்கும் முழு ஐ ஏ அா்கிடெக்சா் ஆகும் எனவே இந்த ஐ ஏ அா்கிடெக்சரை நீங்கள் கவனித்தால் இந்த ரூட்டிங் நெறிமுறைகள் உங்களிடம் உள்ளன அவை ரூட்டிங் பகுதிகளைக் கண்டுபிடிக்கிறது பின்னர் உங்களிடம் ரூட்டிங் டேட்டாபேஸ் உள்ளது அதுவே உங்கள் ரூட்டிங் பகுதி ஆகும் அது உங்கள் ரவுட்டரின் உள் பகுதியில் இயங்கும் ரவுட்டர் ஆபெரடிங் சிஸ்டம் ஆகும் பின்னர் உங்களிடம் இந்த தரம் சேவை தொடர்புடைய நெறிமுறை உள்ளது எனவே சேவை தரத்துடன் தொடர்பான இந்த நெறிமுறைகள் இது இந்த அட்மிஷன் கன்ட்ரோல பகுதியைக் கொண்டுள்ளது இது இந்த அட்மிஷன் கன்ட்ரோல நெறிமுறையைக் கொண்டுள்ளது இது நெட்வொர்கிற்குள் செல்லும் பாக்கெட்கள் தேவையான சேவையின் தரத்தை பெறுகிறதா என்பதை உறுதி செய்கிறது உதாரணமாக சொல்லவேண்டுமானால் நீங்கள் நெட்வொர்கில் ஒரு புதிய ஃபலொவை ஒப்புக் கொள்ளும்போதெல்லாம் புதிய ஃபலொ இன்டர்நெட்லிருந்து சேவையைப் பெறுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் இல்லையென்றால் இன்டர்நெட்டிலிருந்து தேவையான சேவையைப் பெறுவதை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் தேவையான ஃபலொ இன்டர்நெட்டிலிருந்து தேவையான சேவைகளைப் பெறுகிறது என்பதை உங்களால் உறுதிப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஃபலொவை கைவிடுகிறீர்கள் எனவே ஒரு குரல் அழைப்பைச் செய்யும்போது நீங்கள் கவனித்த இந்த குறிப்பிட்ட விஷயம் எல்லா இணைப்புகளும் பிஸியாக இருக்கிறது தயவுசெய்து சிறிது நேரம் கழித்து டயல் செய்யுங்கள் என்று ஒரு பெண்ணின் இனிமையான குரல் கேட்கும் எனவேஅப்போது நெட்வொர்க் உங்களை நெட்வொர்கில் அனுமதிக்காதது போலவே உள்ளது ஏனெனில் அதற்கு போதுமான அளவு ரிஸோஸர்ஸ் இல்லை எனவே இந்த அட்மிஷன் கன்ட்ரோல் நெறிமுறையின் நோக்கம் அதுதான் இப்போது இந்த அட்மிஷன் கன்ட்ரோல் நெறிமுறை முன்பதிவு நெறிமுறையிலிருந்து உள்ளீட்டைப் பெறுகிறது எனவே இட ஒதுக்கீடு நெறிமுறை உண்மையில் தனிப்பட்ட ரவுட்டர்களில் ரிஸோஸர்ஸை ஒதுக்குகிறது ஆர் பி நெறிமுறையின் இரண்டு ஸ்லைடுகளை இப்போது கவனிப்போம் எனவே இந்த ஆர் பி நெறிமுறை அல்லது ரிஸோஸர்ஸ் ரிசா்வேஸன் ப்ரோடோகால் இது ரிஸோஸர்ஸ் தனிப்பட்ட ரவுட்டர்களில் எண்டு டு எண்டு பாதையில் முன்பதிவு செய்யப்படுவதை உறுதி செய்கிறது எனவே நீங்கள் எந்த ரிஸோஸர்ஸ்முன்பதிவு செய்ய முடியாவிட்டால் அட்மிஷன் கன்ட்ரோல் உங்கள் நெட்வொர்கிக்கான நுழைவை மறுக்கும் இந்த டிராபிக் ஷேப்பிங் ட்ராஃபிக் பொலிசிங் மற்றும் இதுபோன்ற வெவ்வேறு சேவையின் தரத்தின் அனைத்து அம்சங்களின் செயல்பாடுகளையும் நிர்வகிக்கும் ஒரு நிர்வாக முகவர் உங்களிடம் உள்ளார் பின்னர் உங்களிடம் போக்குவரத்து கட்டுப்பாட்டு டேட்டாபேஸ் உள்ளது எனவே இந்த போக்குவரத்து கட்டுப்பாட்டு டேட்டாபேஸ் உண்மையில் உங்கள் பாக்கெட்கள் நெட்வொர்க்கால் எவ்வாறு நடத்தபட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறது இப்போது ரவுட்டரின் ஃபார்வேடிங் பிளேனுக்கு வருவோம் எனவே ஃபார்வேடிங் பிளேன் எப்போதெல்லாம் நீங்கள் ஒரு புதிய பாக்கெட்களை பெறும்போது முதலில் உங்களிடம் இந்த கிளாசிபைர் மற்றும் ரூட் செலேச்டின் உள்ளது எனவே இந்த கிளாசிபைர் மற்றும் ரூட் செலேச்டின் பொறிமுறையானது உங்கள் பாக்கெட்களுக்கு கிடைக்கக்கூடிய போக்குவரத்து வகைகளில் ஒன்றாக வகைப்படுத்தும் அதன் அடிப்படையில் அது ரூட்டிங் டேட்டா பேஸ்யை பார்த்து வழியைத் தேர்ந்தெடுக்கும் பின்னர் உங்கள் பாக்கெட்கள் பாக்கெட் ஸ்செதுலேருக்கு வரும் எனவே இந்த பாக்கெட் ஸெடுலர் இந்த பாதை தகவல் மற்றும் போக்குவரத்துக் கட்டுப்பாட்டு டேட்டாபேஸ் லிருந்து உள்ளீட்டைப் பெரும் மற்றும் உங்கள் பாக்கெட்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும்என்ற தகவலைப் பெறும் பின்னர் அதை ஒரு கியூவில் வைக்கிறது எனவே பெஸ்ட் எஃபர்ட் கியூங் அல்லது சேவை போக்குவரத்தின் தரத்திற்கு பல கியூங்களை நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவேகியூ என்பது கியூங்யின் உடன் தொடர்புடையது உங்கள் ஸெடுலர் இயங்குகிறது இது உண்மையில் இந்த கியூவில் இயங்குகிறது மற்றும் கியூங் கொள்கைகளில் ஒன்றை அடிப்படையாகக் கொண்டு பாக்கெட்களை மாற்றும் எனவே இது ஒரு ரவுட்டர்க்குள் முழு ஐ ஏ செயல்படுத்தல் ஆகும் இது உண்மையில் ரூட்டிங் மற்றும் சேவையின் தரத்தை ஒன்றிணைக்கிறது இறுதி பயனர் அப்ப்ளிகேஷன்ஸ்களிலிருந்து வரும் பாக்கெட்கள் மீது ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்கிறது இப்போது முதலில் ரிஸோஸர்ஸ் ரிசா்வேஸன் ப்ரோடோகால் பற்றி பார்ப்போம் எனவே இந்த ரிஸோஸர்ஸ் ரிசா்வேஸன் ப்ரோடோகால் அல்லது ஆர் பி என்பது ஒரு நெட்வொர்க் கட்டுப்பாட்டு நெறிமுறையாகும் இது டேட்டா பெறுநருக்கு அதன் டேட்டா எண்டு டு எண்டு ஃபலொவிற்கான சேவையின் சிறப்பு தரத்தை கோர அனுமதிக்கிறது எனவே உங்கள் ஃபலொவிற்கு சில சிறப்பு வகையான தரமான சேவை தேவைப்படுகிறது அதற்காக நீங்கள் இந்த ரிஸோஸர்ஸ் ரிசா்வேஸன் ப்ரோடோகால்யை பயன்படுத்துகிறீர்கள் பி ஒரு நெட்வொர்க் கட்டுப்பாட்டு நெறிமுறை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு ரூட்டிங் நெறிமுறை அல்ல இது ஐபி உடன் இயங்குகிறது என்பது உண்மை ஆனால் அது ஐபி யுடன் இணைந்து செயல்படுகிறது எனவே முந்தைய ஸ்லைடைப் பார்த்தால் நம்மிடம் ரூட்டிங் கன்ட்ரோல் நெறிமுறை உள்ளது இது உங்கள் ரூட்டிங்யை கவனித்துக்கொள்கிறது பின்னர் உங்கள் இட ஒதுக்கீடு நெறிமுறை ஆர் பி இங்கே இயங்குகிறது இது இந்த ரிஸோஸர்ஸ் இட ஒதுக்கீடு மற்றும் தனிப்பட்ட ரவுட்டர்களை கவனித்துக்கொள்கிறது எனவே இது ஒரு ரூட்டிங் நெறிமுறை அல்ல மாறாக QoS நெறிமுறை ரூட்டிங் உடன் இணைந்து செயல்படுகிறது தற்போதைய மற்றும் எதிர்கால யூனிகாஸ்ட் மற்றும் மல்டிகாஸ்ட் ரூட்டிங் நெறிமுறைகளுடன் செயல்பட இது வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சர் மற்றும் ஆர் பி ஆகியவற்றுக்கான கட்டமைப்பு இதுவாகும் எனவே ஹோஸ்ட் இயந்திரம் மற்றும் ரவுட்டர் இயந்திரம் ஆகிய இரண்டு வெவ்வேறு இயந்திரங்களின் நிகழ்வுகளை இப்போது காட்டியுள்ளோம் எனவே முதல் ஒன்று இது ஹோஸ்ட் இயந்திரத்திற்குள் உள்ளது ஹோஸ்ட் இயந்திரத்திற்குள் இயங்கும் தொகுதி மற்றும் இவை ரவுட்டர் இயந்திரத்திற்குள் இயங்கும் தொகுதி இப்போது ஹோஸ்ட் மெஷினுக்குள் நம்மிடம் உள்ள தொகுதிக்கூறுகளைப் பார்ப்போம் எனவே அங்கு இயங்கும் அப்ப்ளிகேஷன்ஸ் உங்களிடம் உள்ளன அந்த அப்ப்ளிகேஷன் கிளாசிபைர் உடன் தொடர்பு கொண்டு உங்கள் பாக்கெட் எந்த வகை சேவை வகுப்புகளின் தரத்தை சார்ந்தது என்பதை வகைப்படுத்துகிறது பி டீமான் உண்மையில் ஹோஸ்டிலும் எல்லா இடைநிலைகளிலும் இயங்கும் ஒரு ஆர் பி டீமான் உங்களிடம் உள்ளது பி டீமன்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்வதை நீங்கள் காணலாம் பி டீமான் இணைக்கும் அம்பு உங்களிடம் உள்ளது பி டீமான் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன மற்றும் ஒவ்வொரு களுக்குள்ளும் ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்திற்கான ரிஸோஸர்ஸ்களை பாதையில் ஒதுக்குகின்றன எனவே அது ரிஸோஸர்ஸ்களை இருப்புக்கு வழங்க முடியுமா அல்லது ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்திற்கு ரிஸோஸர்ஸ் ஒதுக்க முடியுமா என்பதைக் கண்டுபிடிக்கும் இது ரிஸோஸர்ஸ்களை முன்பதிவு செய்ய முடிந்தால் அது அட்மிஷன் கன்ட்றோல் மெக்கானிசம் வழியாக ஓட்டத்தை அனுமதிக்கிறது இல்லையெனில் அது குறிப்பிட்ட ஓட்டத்தை கைவிடுகிறது இப்போது உங்களிடம் அந்த பாக்கெட் திட்டமிடல் உள்ளது இது கிளாசிபைர் மற்றும் ஆர் பி டீமானுடன் ஒத்துழைப்புடன் செயல்படுகிறது இது உங்களுக்காக எந்த வகையான ரிஸோஸர்ஸ் ஒதுக்கியுள்ளது என்பதைப் பற்றி பேசுகிறது அதன்படி பேக்ஏஜ் ஸெடுலர் ஒரு பாக்கெட்டை பல வரிசைகளில் திட்டமிடுகிறார் இப்போது மீண்டும் இதேபோன்ற விஷயம் இங்கே நடக்கிறது உங்களிடம் ரூட்டிங் புரோட்டோகால் டீமான் உள்ளது இது ரவுட்டர்களுக்குள் இயங்குகிறது எனவே இந்த ரூட்டிங் புரோட்டோகால் டீமான் ஆர் பி டீமான் மற்றும் பாக்கெட்கள் கிளாசிபைர் இணைந்து ரூட்டிங் பகுதியிலிருந்து வரும் அடுத்த நிறுத்தத்தையும் அதனுடன் தொடர்புடைய வகை கியூயையும் நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் இது இந்த ஆர் பி மற்றும் கிளாசிபைர் பார்ட் உங்கள் பாக்கெட்டில் இருந்து வருகிறது உங்கள் அடுத்த ஹாப் மற்றும் வரிசையின் வகை அடிப்படையில் உங்கள் பாக்கெட் ஸெடுலா் திட்டமிடுவார் பின்னர் பாக்கெட்கள் அடுத்த ரவுட்டர்க்கு அனுப்பப்படும் ஒவ்வொரு ரவுட்டரிலும் இந்த குறிப்பிட்ட விஷயம் இயங்கும் எனவே 2 ஹோஸ்டிலும் இந்த இடைநிலை ரவுட்டரிலும் இந்த ஆர் பி டீமானின் இந்த முக்கியமான அம்சத்தை நினைவில் கொள்க எனவே அனைத்து ஆர் பி டீமான் மற்றும் எண்டு டு எண்டு பாத்இல் உள்ள அனைத்து ரவுட்டர்களும் ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைக்க வேண்டும் அதனால்தான் இன்டர்நெட்டில் இந்த இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சர் செயல்படுத்துவது கடினமான விஷயம் ஏனென்றால் பெரிய அளவிலான இன்டர்நெட்டில் அனைத்து ரவுட்டர்களையும் ஒருங்கிணைப்பது என்பது கடினமாக இருக்கும் சில ஆர் பி சொற்களஞ்சியங்களைப் பார்ப்போம் எனவே ஆர் பி யில் போக்குவரத்துக் கட்டுப்பாடு என நாம் அழைக்கும் ஒரு பொறிமுறையால் ஒரு குறிப்பிட்ட டேட்டா ஃபலொவிற்கு சேவையின் தரம் செயல்படுத்தப்படுகிறது சேவை மட்டத்தின் தரத்தை நிர்ணயிக்கும் பாக்கெட் கிளாசிபைர் எந்த குறிப்பிட்ட பாக்கெட்கள் அனுப்பப்படுகின்றன என்பதை தீர்மானிக்க லேயா் டிபென்டன்ட் பொறிமுறையை இணைக்கும் பாக்கெட் ஸெடுலா் எங்களிடம் உள்ளன இப்போது ஒவ்வொரு வெளிச்செல்லும் இன்டா்ஃபேஸ் திட்டமிடல் விரும்பிய சேவையின் தரத்தை அடைகிறது எனவே நீங்கள் ஒரு ரவுட்டரின் பார்வையில் பார்த்தால் eth 0 eth 1 eth 2 eth 3 மற்றும் பல வெளிச்செல்லும் இன்டா்ஃபேஸ் கொண்டிருக்கலாம் எனவே இவை ஒரு ரவுட்டருக்கான வெவ்வேறு வெளிச்செல்லும் இன்டா்ஃபேஸ் இப்போது ஒவ்வொரு தனிப்பட்ட வெளிச்செல்லும் இன்டா்ஃபேஸ்ற்கும் நான் இந்த பல கியூகளை பராமரிக்க வேண்டும் ஏனெனில் இந்த கியூகள் வெளிச்செல்லும் இன்டா்ஃபேஸ்களுக்கு குறிப்பிட்டவை என்பதை நீங்கள் நினைவில் கொள்கிறீர்கள் எனவே இந்த வெளிச்செல்லும் இன்டா்ஃபேஸ் இது மற்றொரு ரவுட்டர் உடன் இணைக்கப்பட்டு இருக்கலாம் எனவே அதனால்தான் ஒவ்வொரு இன்டா்ஃபேஸ்ற்கும் நீங்கள் இந்த கியூவிங் பொறிமுறை பயன்படுத்த வேண்டும் எனவே ரூட்டிங் அல்காரிதம் எந்த வெளிச்செல்லும் இன்டா்ஃபேஸ் பாக்கெட்களை அனுப்ப வேண்டும் என்று உங்களுக்குத் தெரிவிக்கும் பின்னர் நீங்கள் அந்த குறிப்பிட்ட வெளிச்செல்லும் இன்டா்ஃபேஸ் எல்லா பாக்கெட்களுக்கு சேவை செய்ய கியூவிங் பொறிமுறை இயக்குகிறீர்கள் அதை குறிப்பிட்ட இன்டா்ஃபேஸ்க்கு அனுப்ப வேண்டும் இப்போது இது ஆர் பி க்கான இட ஒதுக்கீடு நடைமுறை முன்பதிவு அமைப்பின் போது முதலில் ஒரு ஆர் பி QoS கோரிக்கையை அனுப்புகிறோம் இது இரண்டு உள்ளூர் லோக்கல் டெஸிஸின் மாடுலேவுக்கு அனுப்பப்படுகிறது டெஸிஸின் மாடுலே அட்மிஷன் கன்ட்ரோல் மாடுலே மற்றும் பாலிசி கன்ட்ரோல் மாடுலே ஆக உள்ளன இப்போது அட்மிஷன் கன்ட்ரோல் மாடுலே போன்றவைகள் கோரப்பட்ட ரிஸோஸர்ஸ்யை வழங்குவதற்கு முனைக்கு போதுமான ரிஸோஸர்ஸ் உள்ளதா என்பதை தீர்மானிக்கிறது உங்களிடம் போதுமான அளவு ரிஸோஸர்ஸ் இருந்தால் இன்டர்நெட்டில் ஃபலொவை நுழைய அனுமதிக்கிறீர்கள் இல்லையெனில் நீங்கள் ஃபலொவை கைவிடுகிறீர்கள் நீங்கள் பாலிசி கன்ட்ரோல் மாடுலே வைத்திருக்கிறீர்கள் முன்பதிவு செய்ய பயனருக்கு நிர்வாக அனுமதி உள்ளதா என்பதை இந்த பாலிசி கன்ட்ரோல் மாடுலே தீர்மானிக்கிறது இப்போது இது இன்டர்நெட் அளவில் ஒரு முக்கியமான அம்சமாகும் எடுத்துக்காட்டாக நீங்கள் குறிப்பிட்ட சேவை நிலை ஒப்பந்தத்தை செய்யவில்லை என்று சொல்லுங்கள் அவ்வாறான நிலையில் நீங்கள் சில வாய்ஸ் ஓவர் ஐபி பாக்கெட்களை அனுப்ப முயற்சித்தாலும் அந்த வாய்ஸ் ஓவர் ஐபி பாக்கெட்கள் பெஸ்ட் எஃபோர்ட் பாக்கெட்டாக இல்லாமல் உயர்ந்த முன்னுரிமை பாக்கெட்களாக கருதப்படும் சேவை தொடர்பான தரத்தை எந்தவொரு பாக்கெட்யை அனுப்புவதற்கு முன் நீங்கள் நெட்வொர்க் சேவை வழங்குநருடன் தொடர்புடைய சேவை நிலை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் எனவே இந்த பாலிசி கன்ட்ரோல் உண்மையில் சேவை நிலை ஒப்பந்தத்திலிருந்து வருகிறது இது பயனருக்கு அதன் பாக்கெட்களை அதிக முன்னுரிமை பாக்கெட்டாகக் குறிக்க போதுமான நிர்வாக சலுகை உள்ளதா இல்லையா என்பதைப் பற்றி பேசுகிறது இப்போது இந்த இரண்டு சோதனைகளும் வெற்றிபெற்றால் பாராமீட்டர்கள் பாக்கெட் கிளாசிபையரில் பொருத்தப்படும் இணைப்பு அடுக்கு இன்டா்ஃபேஸ்களிலும் விரும்பிய அளவிலான சேவையின் தரத்தைப் பெற அமைக்கப்படுகின்றன உங்கள் அட்மிஷன் கன்ட்ரோல் சோதனை அல்லது பாலிசி கன்ட்ரோல் சோதனை போன்ற சோதனைகளில் ஒன்று தோல்வியுற்றால் அந்த கோரிக்கையை உருவாக்கிய அப்ப்ளிகேஷன்ஸ் செயல்முறை பிழை அறிவிப்பை ஆர்எஸ்விபி ப்ரோக்ராம் வழங்குகிறது இந்த பாக்கெட்களை இன்டர்நெட்டில் அனுப்ப உங்களுக்கு அனுமதி இல்லை என்று இந்த சேவையின் தரம் கூறும் இப்போது ஆர் பி இட ஒதுக்கீடு மாதிரியைப் பார்ப்போம் எனவே ஒரு ஆர் பி கோரிக்கை இரண்டு பகுதிகளைக் கொண்டுள்ளது முதலாவதை நாம் ஃப்ளோஸ்பெக் என்றும் மற்றொன்றை ஃபில்டர்ஸ்பெக் என்றும் அழைக்கிறோம் எனவே இந்த ஜோடி ஃபலொ டெஸ்கிரிப்டார் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த ஃப்ளோஸ்பெக் இது விரும்பிய சேவையின் தரத்தை குறிப்பிடுகிறது எனவே இறுதி பயனரிடமிருந்து நீங்கள் எந்த வகையான சேவையின் தரத்தை எதிர்பார்க்கிறீர்கள் இந்த ஃபில்டர்ஸ்பெக் போன்ற டேட்டா பாக்கெட்களின் தொகுப்பை அமர்வு விவரக்குறிப்புடன் ஃபில்டர்ஸ்பெக் வரையறுக்கின்றன உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் எந்த வகையான கியூ பொறிமுறையை செயல்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதைப் பற்றி உண்மையில் பேசுகிறது நீங்கள் முன்னுரிமை கியூங் அல்லது கஸ்டம் கியூங் அல்லது வெயிட்டெட் ஃபோ் கியூங் அல்லது இன்டர்நெட் சேவையின் தரத்தை நாம் வழங்க வேண்டி வேறு எந்த வரிசை வழிமுறைகளுக்கும் செல்ல விரும்புகிறீர்களா என்பதைப் பற்றி பேசுகிறது எனவே இந்தஃப்ளோஸ்பெக் பாக்கெட் ஸெடுலர்களில் பாராமீட்டர்கள் அமைக்கப் பயன்படுகிறது அதே சமயம் ஃபில்டர்ஸ்பெக் இது பாக்கெட் கிளாசிபைர் களில் பாராமீட்டர்கள் அமைக்க பயன்படுகிறது எனவே ஃபில்டர்ஸ்பெக்க்கின் அடிப்படையில் நீங்கள் உண்மையில் பாக்கெட்களை வடிகட்டுகிறீர்கள் அதனால்தான் ஃபில்டர்ஸ்பெக் என்று பெயர் எனவே பாக்கெட்களை வகைப்படுத்த இது பாக்கெட் கிளாசிபைர் களில் வைக்கப்பட்டு பின்னர் அதை வடிவமைக்கவும் அல்லது அந்த பாக்கெட்டை நீங்கள் சேவையின் தரத்தை வழங்க வேண்டிய வெவ்வேறு வகை கியூகளில் வைக்கவும் பாக்கெட் ஸெடுலர் பாராமீட்டர்கள் அமைக்க ஃப்ளோஸ்பெக் பயன்படுத்தப்படுகிறது இது கியூகளை அமைப்பதற்கான தனிப்பட்ட பாராமீட்டர்கள் என்னவாக இருக்கும் இப்போது இந்த ஃப்ளோஸ்பெக் இது ஒரு முன்பதிவு கோரிக்கையாகும் இது பொதுவாக ஒரு சேவை வகை மற்றும் இரண்டு ஜோடி பாராமீட்டர்களை உள்ளடக்கியது அதில் ஒன்று ரூ பெக் என்றும் மற்றொன்று டிஸ்பெக் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த ரூ பெக் விரும்பிய சேவையின் தரத்தை வரையறுக்கிறது மற்றும் நீங்கள் பரிசீலிக்கப் போகும் ஒரு ஃபலொவின் குறிப்பிட்ட பாக்கெட் டேட்டா ஓட்டத்தை டிஸ்பெக் வரையறுக்கிறது எனவே இங்கே ஒரு ஃப்ளோஸ்பெக் அமைப்பு உள்ளது எனவே இந்த டோக்கன் ரேட் டோக்கன் பக்கெட் சைஸ் பீக் பேண்ட்வித் லேட்டன்ஸி போன்ற பல பாராமீட்டர்கள் இதில் இருப்பதைக் காணலாம் எனவே இந்த டோக்கன் ரேட் டோக்கன் பக்கெட் சைஸ் அவை திட்டமிடப்பட்ட பாராமீட்டர்களை பற்றி பேசும் ரூஸ்பெக் அளவு அதேசமயம் பீக் பேண்ட்வித் லேட்டன்ஸி டிலே வேரியேஸன் இவை அனைத்தும் குறிப்பிட்ட ஃபலொவின் பாராமீட்டர்களின் அதிகபட்ச Sdu அளவு குறைந்தபட்ச கொள்கை அளவு பற்றி பேசுகின்றன எனவே அவை இந்த ப்லொ ஸ்பெக் டிஸ்ச்பேக் பிட்ட்டிற்கு சொந்தமானது எனவே இந்த ஃபலொ இந்த எண் மதிப்புகளைக் குறிப்பிடுகிறது இது உங்கள் தொடர்புடைய சேவை நிலை ஒப்பந்தத்தை உண்மையில் தீர்மானிக்கிறது எனவே ஒரு குறிப்பிட்ட பயனருக்கு நீங்கள் எந்த அளவிலான சேவையை வழங்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்த ஃப்லொ ஸ்பெக் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட பாராமீட்டர்களின் அடிப்படையில் இடைநிலை ரூட்டிங் கியூகளை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் அல்லது உள்ளமைக்கிறீர்கள் அதேசமயம் ஃபில்டர்ஸ்பெக்கின் விஷயத்தில் நீங்கள் உண்மையில் பாக்கெட் கிளாசிபைர்களை வகைப்படுத்தியைக் குறிக்கிறீர்கள் அல்லது பாக்கெட் கிளாசிபைர்களை உள்ளமைக்கிறீர்கள் இந்த குறிப்பிட்ட பயனருக்கு பலா் VoIP போக்குவரத்து வீடியோ ஆன் டிமாண்ட் ட்ராஃபிக்மற்றும் அதன் சேவை நிலை ஒப்பந்தத்தின் படி பெஸ்ட் எஃபோர்ட் ட்ராஃபிக் ஆகியவற்றை உருவாக்கலாம் அதை ட்ராஃபிக் கிளாசிபைர் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே ஆர் பி உடன் தொடர்புடைய ஏற்கனவே சுட்டிக்காட்டிய இரண்டு முக்கிய சிக்கல்கள் உள்ளன ஆர் பி டீமான் இடைநிலை ரவுட்டர்களில் ஒரு ஃபலொ நிலையை பராமரிக்க வேண்டும் பி டீமான் இடைநிலை ரவுட்டர்களில் ஒரு ஃபலொ நிலையை பராமரிக்க வேண்டும் என்பதால் இது ஒரு கடினமான செயல் எனவே பொ் ஃபலொ ஸ்டேட் மற்றும் பொ் ஃபலொ பிராஸஸிங் இதைப் பயன்படுத்துவதால் இது ஒரு பெரிய நெட்வொர்கில் ஸ்கேலாபிலிட்டி கவலைகளை எழுப்புகிறது அதனால்தான் இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சரிலிருந்து நாம் டிஃபரெண்டிட்டேட் சா்விஸ் அா்கிடெக்சர் அல்லது டிஃப் சர்வ் அா்கிடெக்சா் நோக்கி செல்கிறோம் எனவே இந்த டிஃபரெண்டிட்டேட் சா்விஸ் அா்கிடெக்சர் அல்லது டிஃப் சர்வ் அா்கிடெக்சா் இது போக்குவரத்து நிர்வாகத்திற்கான ஒரு கரடுமுரடான வர்க்க அடிப்படையிலான பொறிமுறையாகும் இது ஒரு பாக்கெட் கிளாசிபைரை கொண்டுள்ளது இது ஆறு பிட் வேறுபடுத்தப்பட்ட சேவை கோட் பாயிண்ட் ஃபீல்டு அல்லது டி பி ஃபீல்டு பயன்படுத்துகிறது எனவே இந்த டி பி ஃபீல்டு எந்த குறிப்பிட்ட போக்குவரத்து வகுப்பில் சேர்ந்தது என்பதைக் குறிக்கிறது எனவே உங்கள் இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சர் விஷயத்தில் பாக்கெட் கிளாசிபைர் அல்லது கிளாசிபைர் கிளாஸ்ஸஸ் சரி செய்யப்படவில்லை அல்லது முன்னரே தீர்மானிக்கப்படவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது பயனர் அடிப்படையிலானதாக இருக்கலாம் அல்லது அது பயனருக்கு பயனர் மாறுபடும் அதனால்தான் ஃபில்டர்ஸ்பெக்கின் ஒரு குறிப்பிட்ட பயனருக்கு சொந்தமான வெவ்வேறு பாக்கெட்கள் வகைகளை பற்றி தெரிவிக்க ஃபில்டர்ஸ்பெக்யை பயன்படுத்துகிறோம் ஆனால் டிஃபரெண்டிட்டேட் சா்விஸ் அா்கிடெக்சர் விஷயத்தில் அந்த அளவிலான நெகிழ்வுத்தன்மை நம்மிடம் இல்லை இந்த வகையான பயனர் குறிப்பிட்ட சேவைகளின் தரம் நம்மிடம் இல்லை மாறாக நெட்வொர்கில் பரவலாக நம்மிடம் சில நிலையான சேவை வகைகள் உள்ளன அந்த நிலையான சேவை வகைகளை இந்த டி பி ஃபீல்டு தீர்மானிக்கிறது எனவே டி பி ஃபீல்டுக்குள் எட்டு பிட் டிஃபரெண்டிட்டேட் சா்விஸ் ஃபீல்டு சேர்க்கப்பட்டுள்ளது டி எஸ் ஃபீல்டு IP ஹெட்டர்க்குள் உள்ளது எனவே IP ஹெட்டர் தன்னை தானே டி பி ஃபீல்டுயை கொண்டுள்ள டி எஸ் ஃபீல்டை கண்டுபிடிக்கும் மற்றும் அந்த டி பி ஃபீல்டு டிஃபரெண்டிட்டேட் சா்விஸ் அா்கிடெக்சர் ஆதரிக்கக்கூடிய நிலையான போக்குவரத்து வகைகளை தீர்மானிக்கிறது எனவே இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சர் மற்றும் டிஃபரெண்டிட்டேட் சா்விஸ் அா்கிடெக்சர்க்கு இடையில் உள்ள முக்கிய வேறுபாடு இதுதான் அதனால்தான் டிஃப் சர்வ் அா்கிடெக்சா் விஷயத்தில் இந்த வகையான ஃபில்டர்ஸ்பெக் மாதிரி தேவையில்லை ஏனென்றால் உங்கள் போக்குவரத்து வகைகள் சரி செய்யப்பட்டுள்ளன அதனால்தான் உங்கள் கிளாசிபையரானது பயனர் குறிப்பிட்ட நடத்தைக்கு பதிலாக ஒரு நிலையான நடத்தையைக் கொண்டுள்ளது உங்கள் இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சர் விஷயத்தில் இந்த பயனர் குறிப்பிட்ட நடத்தை உங்களிடம் இருந்தது அதனால்தான் ட்ராஃபிக் கிளாசிபைரை உள்ளமைக்க வடிப்பான்களின் தேவை உங்களுக்கு இருந்தது இப்போது டிஃப்ஸர்வ் விழிப்புணர்வு ரவுட்டர்கள் பெர்ஹாப் நடத்தை எனப்படும் ஒன்றை செயல்படுத்துகின்றன எனவே இந்த பெர்ஹாப் நடத்தை அந்த வகை போக்குவரத்துடன் தொடர்புடைய பாக்கெட் பகிர்தல் பண்புகளை வரையறுக்கிறது எனவே டிஃப்ஸர்வ் விழிப்புணர்வு ரவுட்டர்களுக்கு பாக்கெட்கள் எவ்வாறு அனுப்பப்படும் இப்போது டிஃப்ஸர்வ் தரப்படுத்தப்பட்ட போக்குவரத்து வகைகளின் தரப்படுத்தப்பட்ட தொகுப்பை பரிந்துரைக்கிறது இது தரப்படுத்தப்பட்ட மற்றும் நிலையான போக்குவரத்து வகைகளைக் கொண்டுள்ளது என்று நான் குறிப்பிட்டுள்ளேன் இப்போது பொதுவான நிர்வாக ரீதியாக வரையறுக்கப்பட்ட டிஃப்ஸர்வ் கொள்கைகளை செயல்படுத்தும் ரவுட்டர்களின் குழுவை டிஃப்ஸர்வ் டொமைன் என்று குறிப்பிடப்படுகின்றன எனவே டிஃப்ஸர்வ் டொமைனில் டிஃபரெண்டிட்டேட் சா்விஸ் அா்கிடெக்சரை நாம் செயல்படுத்துவோம் இப்போது இது டிஃப்ஸர்வின் அா்கிடெக்சர் உங்களிடம் பல டிஃப்ஸர்வின் டொமைன்கள் உள்ளன டிஃப்ஸர்வ் 1 டொமைன் டிஃப்ஸர்வ் டொமைன் 1 டிஃப்ஸர்வ் டொமைன் 2 மற்றும் டிஃப்ஸர்வ் டொமைன் 3 ஆகியவை உள்ளன இப்போது நீங்கள் ஒரு சௌர்ஸிலிருந்து ஒரு பாக்கெட்யை ஒரு டெஸ்டினேஷன்க்கு மாற்றும் போதெல்லாம் இந்த மூன்று டிஃப்ஸர்வ் டொமைன் வழியாக செல்ல வேண்டும் இப்போது இந்த மூன்று டிஃப்ஸர்வ் டொமைன் வழியாக செல்ல வேண்டியிருக்கும் போது நாம் அதை என்ன செய்வது இந்த இடைநிலை ரவுட்டர்கள் அல்லது எட்ஜ் ரவுட்டர்கள் குறித்து ஆராய்வோம் எனவே இந்த டிஃபரெண்டிட்டேட் சா்விஸ் அா்கிடெக்சர் யோசனை இது போன்றது நீங்கள் ஒரு டிஃப்ஸர்வ் டொமைனில் ஒரு பாக்கெட்யை உள்ளிடும்போதெல்லாம் நீங்கள் எண்டு டு எண்டு சேவைத் தேவையின் தரம் என்ன என்பதையும் எவ்வளவு சேவையின் தரம் ஏற்கனவே பெற்றுள்ளது என்பதையும் மதிப்பீடு செய்ய முயற்சிக்கிறீர்கள் இப்போது இந்த தனிப்பட்ட டிஃப்ஸர்வ் டொமைன் இன்டர்நெட்டில் இருக்கும் வெவ்வேறு சேவை வழங்குநர்களைப் போல இருக்கக்கூடும் என்பதை நினைவில் கொள்க எனவே இது ஒரு லோக்கல் ஐ எஸ்பி க்கு இது நிகழலாம் இது ஒரு அடுக்கு 1 ஐஎஸ்பி இது மீண்டும் ஒரு லோக்கல் ஐ இப்போது இந்த அடுக்கு 1 ஐஎஸ்பி வழியாக பாக்கெட்கள் செல்லும் போதெல்லாம் இந்த டிஃப்ஸர்வ் டொமைன் உண்மையில் எண்டு டு எண்டு சேவை நிலை ஒப்பந்தம் என்ன என்பதைக் கவனிக்கிறது ஏற்கனவே பெறப்பட்ட இந்த சௌர்ஸிளிலிருந்து ஒரு பாக்கெட்க்கு எவ்வளவு சேவை செய்யப்பட்டது இந்த கட்டத்தில் எனது எண்டு டு எண்டு தாமதம் 30 மில்லி விநாடிகளாக இருக்க வேண்டும் என்று கூறலாம் அது சேவை நிலை ஒப்பந்தத்திற்குள் எழுதப்பட்டுள்ளது இங்கு நாம் காணும் விஷயம் என்னவென்றால் சௌர்ஸிளிலிருந்து டி எஸ் 1 வரை பாக்கெட்கள் அடையும் போது அது ஏற்கனவே 20 மில்லி விநாடிகள் தாமதத்தைப் பெற்றுள்ளது அதாவது இந்த டிஎஸ் 2 முதல் டிஎஸ் 3 மற்றும் இறுதி இலக்கு வரை தேவையான சேவை நிலை ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்ய நீங்கள் 10 மில்லி விநாடிகளுக்குள் பாக்கெட்களை மாற்ற வேண்டும் இப்போது இந்த டிஃபரெண்டிட்டேட் சா்விஸ் அா்கிடெக்சரை அடிப்படையாகக் கொண்டு இந்த குறிப்பிட்ட ஃபலொவின் பாக்கெட்களை எவ்வாறு நடத்துவது என்பது பற்றிய முடிவை உண்மையில் எடுக்கிறது இது உண்மையில் மற்ற டிஃப்ஸர்வின் டொமைன்களுடன் ஒரு ஒருங்கிணைப்பைக் கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மற்ற இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சர் போல் இல்லாமல் எல்லா ரவுட்டர்களிடையேயும் நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பு தேவை என்பதால் நாம் செய்துள்ளோம் இங்கே நமக்கு எல்லா ரவுட்டர்களிடையே ஒரு ஒருங்கிணைப்பு தேவையில்லை அனைத்து டிஃப்ஸர்வின் டொமைன்களுக்கு இடையில் மட்டுமே ஒருங்கிணைப்பு தேவை அது இந்த பேண்ட்வித் தரகரால் செய்யப்படுகிறது எனவே பேண்ட்வித் தரகர் என்பது ஒரு நிறுவன முன்னுரிமைகள் மற்றும் கொள்கைகளைப் பற்றிய சில அறிவைக் கொண்ட ஒரு முகவர் மேலும் RFC 2638 இல் கொடுக்கப்பட்ட பேண்ட்வித் தரகரின் வரையறை கொள்கைகளைப் பொறுத்து சேவை வளங்களின் தரத்தை ஒதுக்குகிறது இப்போது ஒரு தனி டொமைன்களில் எண்டு டு எண்டுவளங்களை ஒதுக்குவது பொருட்டு ஒரு டொமைனை நிர்வகிக்கும் பேண்ட்வித் தரகர் அதன் அருகிலுள்ள சகாக்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே முந்தைய படத்தில் டிஎஸ் 2 இல் இயங்கும் இந்த பேண்ட்வித் தரகர் ஒரு குறிப்பிட்ட ஃபலொ எந்த அளவிலான சேவையை வழங்க முடியும் என்பதை தீர்மானிக்க பேண்ட்வித் தரகர் டிஎஸ் 1 மற்றும் பேண்ட்வித் தரகர் டிஎஸ் 3 உடன் தொடர்பு கொள்ள வேண்டும் இதற்காக அருகிலுள்ள பீா்ஸ் உடன் தொடர்பு கொள்ள வேண்டும் இது முற்றிலும் இருதரப்பு ஒப்பந்தத்திலிருந்து கட்டமைக்கப்பட்ட எண்டு டு எண்டு சேவைகளை முடிக்க அனுமதிக்கிறது எனவே இது ஒரு வகையான இருதரப்பு ஒப்பந்தம் மட்டுமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏன் நாம் இதை கேரன்டிட் சா்விஸ் என்று சொல்லாமல் பெஸ்ட் எஃபோர்ட் சா்விஸ் என்று அழைக்கிறோம் மீண்டும் முந்தைய படத்திற்கு வருகிறோம் இந்த குறிப்பிட்ட சேவை டொமைன் அல்லது இந்த குறிப்பிட்ட லோக்கல் ஐ பி இந்த அடுக்கு 1 ஐ பி உடன் இணைக்கும் உறவைக் கொண்டிருக்கவில்லை எனவே இந்த விஷயத்தில் இந்த சேவையின் தரத்தின் அடிப்படையில் டிஎஸ் 2 உடன் எந்த உடன்பாடும் இல்லை இதனால் எண்டு டு எண்டு சேவையின் தரத்தை அளிக்க முடியாது எனவே இப்போது நாம் ISP மட்டங்களில் நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறோம் தனிப்பட்ட ISP க்கள் அருகில் உள்ளதுடன் இணைவது அல்லது சேவையுடன் தொடர்புடைய சேவையின் தரத்தை உறுதிப்படுத்த முடியும் அதற்கேற்ப முடிவை எடுக்க முடியும் எனவே இது பேண்ட்வித் தரகரின் பணியாகும் இது இந்த வகையான பாரிங் உறவுகளை அமைக்கிறது தற்போது சேவை நிலை ஒப்பந்தம் பற்றி பார்ப்போம் எனவே டிஃப் சர்வ் அா்கிடெக்சரின் இரண்டு வகையான ஒப்பந்தம் நம்மிடம் உள்ளது ஒன்று சேவை நிலை ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது இது பாராமீட்டர்கள் மற்றும் அவற்றின் மதிப்புகள் ஒரு டிஎஸ் டொமைன் மூலம் டிராபிக் ஸ்ட்ரீம்க்கு சேவை உத்தரவு ஒன்றை வரையறுக்கிறது டிராஃபிக் கண்டிஷனிங் ஒப்பந்தம் என்பது பாராமீட்டர்களின் ஒரு தொகுப்பு மற்றும் அவற்றின் மதிப்புகள் ஆகும் அவை கிளாசிபைர் ரூல்ஸ் களின் ஒரு தொகுப்பு மற்றும் டிராபிக் ப்ரொபைலை குறிப்பிடுகின்றன எனவே இந்த டிராஃபிக் கண்டிஷனிங் ஒப்பந்தம் உண்மையில் ஒரு ஒப்பந்தமாகும் இது நமக்கு இந்த வகைகளின் நிலையான தொகுப்பு இருப்பதைக் கூறுகிறது மேலும் உங்கள் பாக்கெட்கள் இந்த நிலையான வகைகளில் தொகுப்புகளில் ஒன்றாகும் எனவே எந்த நிலையான வகைகளின் தொகுப்புயை நீங்கள் வாங்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள் எனவே நான் வகை 1 ஐ வாங்க விரும்புகிறேன் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் அதிக பணம் செலுத்த வேண்டும் நான் வகை 2 சேவையை வாங்க விரும்புகிறேன் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் கொஞ்சம் குறைவாக பணம் செலுத்த வேண்டும் எனவே இதை டிராஃபிக் கண்டிஷனிங் ஒப்பந்தம் மற்றும் சர்விஸ் கண்டிஷனிங் ஒப்பந்தம் அல்லது சேவை நிலை ஒப்பந்தம் என நாம் அழைக்கிறோம் அந்த 1 வகையை எனது போக்குவரத்து 1 ஆம் வகைக்கு வாங்குகிறேன் ஆனால் வகை 1 போக்குவரத்தில் நீங்கள் எனது போக்குவரத்திற்கு இன்னும் கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஏனெனில் நான் ஒரு VoIP சேவைகளைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே இது பல வகை VoIP சேவைகளைப் போன்றது ஒன்று சரியான QoS ஐ உறுதிசெய்கிறது மற்றொன்று சில சமரசம் செய்யப்பட்ட QoS ஐ உறுதி செய்கிறது இப்போது ஒரு டிஎஸ் டொமைனில் பௌண்டரி நோட்ஸ் அல்லது பார்டர் நோட்ஸ் அவை தற்போதைய டிஎஸ் டொமைனை மற்ற டிஎஸ் டொமைனுடன் அல்லது திறன் இல்லாத டிஎஸ் டொமைனுடன் இணைக்கின்றன அவற்றை பௌண்டரி நோட்ஸ் அல்லது எட்ஜ் நோட்ஸ் என்று அழைக்கிறோம் ஒரு டிஎஸ் டொமைனில் உள்ள ஒரு பௌண்டரி நோட்ஸின் கிளாசிசிபிகேஷன் அண்ட் கண்டிஷனிங் செயல்முறை பாக்கெட்களை மேப்பிங் செய்வதற்கு பொறுப்பாகும் நெட்வொர்க்ஆல் ஆதரிக்கப்பட்டு வாடிக்கையாளரிடமிருந்து வரும் போக்குவரத்து அதனுடைய சேவை நிலை ஒப்பந்தத்திற்கு இணங்குவதை உறுதி செய்கிறது எனவே அது கிளாசிசிபிகேஷன் அண்ட் கண்டிஷனிங் செயல்முறையால் செய்யப்படுகிறது இது ஒரு பௌண்டரி நோடு இல் இயங்குகிறது இப்போது ட்ராஃபிக் கண்டிஷனிங் என்பது கட்டுப்பாட்டு செயல்பாடுகளின் தொகுப்பாகும் இது ட்ராஃபிக் கண்டிஷனிங் ஒப்பந்தங்களை அமல்படுத்துவதற்காக ஒரு வகைப்படுத்தப்பட்ட பாக்கெட்களின் ஸ்ட்ரீம் பயன்படுத்தப்படுகிறது இது வாடிக்கையாளர்களுக்கும் சேவை வழங்குநருக்கும் இடையில் உங்கள் பாக்கெட்கள் எவ்வாறு நடத்த வேண்டும் என்று செய்துகொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஆகும் எனவே இது மீட்டர் மார்க்கர் ஷேப்பர் மற்றும் டிராப்பர் ஆகிய நான்கு கூறுகளைக் கொண்டுள்ளது கிளாசிஃபைடு டிராபிக் ஸ்ட்ரீம் எதிராக வகைப்படுத்தப்பட்ட டிராபிக் ப்ரொபைலை அளவிட இப்போது ஒரு மீட்டர் பயன்படுத்தப்படுகிறது ஒரு மீட்டர்அடிப்படையில் உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்த சேவையின் தரம் மற்றும் நீங்கள் அடுத்த டிஸ் டொமைன் செல்லும் போதெல்லாம் கொடுக்க உங்களிடம் உள்ள சேவையின் தரம் என்ன என்பதை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது ஒரு மீட்டரின் நிலை பின்னர் மார்க்கிங் செய்வதற்கு பயன்படுத்தப்படலாம் அதாவது உங்கள் பாக்கெட்கள் சேவை வகைகளில் ஒன்றில் வகைப்படுத்துதல் சேப்பிங் அல்லது அந்த செயலை ட்ராப்பிங் செய்வதாகும் எனவே இங்கே ஒரு யோசனை உங்களிடம் ஒரு கிளாசிபைர் உள்ளது அந்த கிளாசிபைரிலிருந்து அது மார்க்கருக்கு வருகிறது இப்போது மார்க்கர் ஒரு மதிப்பீடு செய்து உங்கள் பாக்கெட்களை சௌர்ஸிலிருந்து ஒரு டிஎஸ் டொமைனுக்கு அனுப்பும் பின்னர் மற்றொரு டிஎஸ் டொமைனுக்கு பின்னர் மூன்றாவது டிஎஸ் டொமைனுக்கு மற்றும் இறுதியாக டெஸ்டினேஷனுக்கு அனுப்பும் இப்போது பாக்கெட்கள் இந்த பௌண்டரி நோட்ஸ்க்குB 1 என்று சொல்லும்போது அதன் மீட்டர் இந்த மீட்டர் தொகுதியை இயக்குகிறது எண்டு டு எண்டுend to end 30 மில்லி விநாடி தாமதத் தேவை உங்களிடம் இருந்தால் பாக்கெட்கள் ஏற்கனவே எட்டிய தாமதத்தின் அளவு என்ன பாக்கெட்கள் ஏற்கனவே 10 மில்லி விநாடி தாமதம் அடைந்தது என்று கூறலாம் பாக்கெட்கள் ஏற்கனவே 10 மில்லி விநாடிகள் தாமதத்தை அடைந்துள்ளது என்பதை இப்போது கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நான் பாக்கெட்களை 20 மில்லி விநாடிக்குள் மாற்ற வேண்டும் இப்போது என் இன்டா்ஃபேஸ் கியூவில் உள்ள மற்ற பாக்கெட்களுடன் ஒப்பிடும்போது இந்த பாக்கெட்கள் நிலையைப் பார்ப்போம் மற்ற பாக்கெட்களை மாற்ற வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் சராசரி 30 மில்லி விநாடி தாமதம் என்று நாம் கூறவில்லை ஆனால் இந்த பாக்கெட்கள் 20 மில்லி விநாடிக்குள் படவேண்டும் பின்னர் அந்த பாக்கெட்டின் முன்னுரிமையை அதிகரிக்கிறோம் ஆனால் மற்ற பாக்கெட்களை 5 மில்லி விநாடிகளில் மாற்ற வேண்டும் என்றும் இந்த பாக்கெட்களை 30 மில்லி விநாடிக்கு மாற்ற வேண்டும் என்றும் நீங்கள் நினைத்தால் அதன் முன்னுரிமையை குறைக்கிறீர்கள் எனவே அந்த வகையில் முன்னுரிமை மார்க்கர் மாறும் வகையில் ஒதுக்கப்படுகிறது மேலும் முன்னுரிமை ஒதுக்கீடு இந்த மார்க்கர் மாடுலே மூலம் செய்யப்படுகிறது அதன்படி நீங்கள் ட்ராஃபிக் ஷேப்பர் அல்லது டிராப்பரை உள்ளடக்குகிறீர்கள் இது உங்கள் போக்குவரத்தை வடிவமைக்கும் அல்லது உங்கள் போக்குவரத்தை கைவிடும் அல்லது சேவை தேவைகளின் தரத்தை உறுதிப்படுத்த குறிப்பிட்ட வகையான திட்டமிடல் கொள்கையைப் பயன்படுத்துகிறது எனவே இந்த கிளாசிசிபிகேஷன் அண்ட் மார்க்கிங் அவை பெர்ஹாப் நடத்தைகள் எனவே நம்மிடம் பெர்ஹாப் நடத்தைகளுக்கு நான்கு வெவ்வேறு வகைகள் உள்ளன எஸ்பிடிடெட் ஃபார்வேர்டிங் அல்லது EF PHB மூலம் பெஸ்ட் எஃபோர்ட் சா்விஸ் வழங்குவதே பெர்ஹாப் இன் இயல்புநிலை இது குறைந்த இழப்பு குறைந்த தாமத போக்குவரத்துக்கு முன்னுரிமை அளிப்பதாகும் பெர்ஹாப் நடத்தைக்கு உறுதிப்படுத்தப்பட்ட பகிர்தல் குறிப்பிட்ட அப்ப்ளிகேஷன்ஸ்க்கு குறிப்பிட்ட அளவு பேண்ட்வித் தேவைப்படுவதைப் போன்ற பரிந்துரைக்கப்பட்ட நிபந்தனையின் கீழ் வழங்குவதற்கு இது உறுதியளிக்கிறது பின்னர் நீங்கள் கஸ்டம் கியூங்யின் உதவியுடன் செயல்படுத்தக்கூடிய உறுதியான பகிர்தலுக்கு செல்கிறீர்கள் எஸ்பிடிடெட் ஃபார்வேர்டிங் மறுபுறத்தில் பிரியரிட்டி கியூங் உட்புறத்தில் செயல்படுத்தப்படலாம் எனவே இதற்காக நீங்கள் பிரியரிட்டி கியூங் இதற்கான கஸ்டம் கியூவை பயன்படுத்தலாம் ஐபி ப்ரெசிடென்ஸ் பீல்டு பின்தங்கிய இணக்கத்தன்மையை பராமரிக்கும் பெர்ஹாப் நடத்தைக்கு சில வகை அடிப்படையிலான தேர்வாளரை நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவேசில நேரங்களில் நீங்கள் ஃபோ்நெஸ்யை உறுதிப்படுத்த வெயிட்டெட் ஃபோ் கியூங் யை பயன்படுத்தலாம் இவை ஒரு டி எஸ் டொமைனின் வேலை படிகள் சௌர்ஸ் அல்லது யுஸா்ஸ் ஒரு குறிப்பிட்ட சேவை நிலை ஒப்பந்தத்திற்கான ISP உடன் ஒப்பந்தம் செய்கிறார்கள் சௌர்ஸ் முதல் ஹாப் ரவுட்டரருக்கு ஒரு கோரிக்கை செய்தியை அனுப்புகிறது பின்னர் முதல் ஹாப் ரவுட்டர் கோரிக்கையை பேண்ட்வித் தரகருக்கு அனுப்புகிறது இது பாக்கெட்களை வழங்கும்போது SLA உறுதிப்படுத்த பேண்ட்வித் இருக்கிறதா இல்லையா என்பதை அடிப்படையாகக் கொண்டு ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ முடியும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சௌர்ஸ்அல்லது முதல் ஹாப் ரவுட்டர் டி பி புலத்தைக் மார்க் செய்யும் மேலும் பாக்கெட்டை அனுப்பத் தொடங்கும் ஒவ்வொரு டிஎஸ் டொமைனிலும் எட்ஜ் ரவுட்டர்கள் அவைகள் எஸ் ஏ உடன் இணங்குவதை சரிபார்த்து போலீசிங் செய்கிறார்கள் அதிகப்படியான பாக்கெட்கள் நிராகரிக்கப்படுகின்றன அல்லது குறைந்த முன்னுரிமையாக பாக்கெட்களாக குறிக்கப்படுகின்றன ஒரு எஸ் ஏ உடன் இணங்குவதற்கான குறைந்த முன்னுரிமையாக குறிக்கப்படுகின்றன அதனால்தான் இது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட QoS அல்ல என்று கூறுகிறீர்கள்மாறாக எதிர்பார்க்கப்படும் QoS அல்லது பெஸ்ட் எஃபோர்ட் QoS என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஏனெனில் அதிகப்படியான குறிக்கப்பட்டுள்ளன இப்போது கோர் ரவுட்டர் அது டி யைப் பார்த்து பெர்ஹாப் தொடர்புடைய நடத்தையை தீர்மானிக்கும் இப்போது டிஃபரெண்டியேடட் சா்விஸ் மற்றும் இன்டெகிரெட் சா்விஸ் அா்கிடெக்சரின் விவரங்களில் புரிந்துகொள்ள நீங்கள் மேலும் பார்க்கக்கூடிய சில இணைப்புகள் இங்கே உள்ளன எனவே இந்த இரண்டு தலைப்புகளும் கொஞ்சம் அட்வன்ஸ்டு தலைப்பு எனவே அவை நாம் முன்னர் குறிப்பிட்டது போல் உங்கள் குறிப்பு புத்தகத்தில் இல்லை அதனால்தான் உங்களுக்கு இரண்டு இணைப்புகளை வழங்கியுள்ளோம் எனவே விவரங்களை அறிய இந்த இரண்டு இணைப்புகளிலும் உலாவலாம் எனவே இது இன்டர்நெட் சேவையின் தரம் பற்றியது மேலும் இந்த நேரத்தில் சேவையின் தரம் என்றால் என்னஇன்டர்நெட்டில் சேவையின் தரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த சேவையின் தரம் மற்றும் இதுபோன்ற சிஸ்கோ ரவுட்டர்களில் பல்வேறு வகையான சேவைகளின் தரம் உண்மையில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதைப் பற்றி மேலும் புரிந்துகொள்ள நான் பகிர்ந்த இந்த சிஸ்கோ ஆவணத்தின் மூலம் நீங்கள் தெரிந்துகொள்ளலாம் உண்மையில் செயல்முறை சற்று சிக்கலானது மற்றும் இதை ஆதரிக்க பல மாடூல்ஸ்கள் உள்ளன எனவே இந்த தலைப்பைப் பற்றிய புரிதலை உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த முழு தரமான சேவையின் ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்தை அல்லது பறவையின் பார்வையில் உங்களுக்கு வழங்க முயற்சிக்கிறேன் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி